நிகழ்வுகளின் கோணம் மற்றும் ஒளியின் அதனுடன் தொடர்புடைய விலகல் ஒரு ப்ரிஸம் மற்றும் ஒரு குறிப்பிட்ட ப்ரிஸத்திற்கான குறைந்தபட்ச விலகலின் கோணத்தை நிர்ணயித்தல் மற்றும் நிகழ்வின் கோணத்தின் சதித்திட்டத்திலிருந்து விலகல் இன்று ஸ்பெக்ட்ரோமீட்டர் மற்றும் ப்ரிஸத்தைப் பயன்படுத்தி மற்றொரு பரிசோதனையை காண்பிப்போம் இந்த சோதனை என்பது நிகழ்வின் கோணத்திற்கு எதிராக விலகல் கோணமாகும் குறைந்தபட்ச விலகலின் கோணமல்ல ஒளியின் ஒரு குறிப்பிட்ட அலைநீளத்திற்கான ஒரு ப்ரிஸின் இந்த வளைவு ஒரு குறிப்பிட்ட ஒளி என்பது ஒரு குறிப்பிட்ட அலைநீளத்திற்கான பொருள் அது ப்ரிஸத்தின் மீது விழுந்தால் நாம் ப்ரிஸில் ஒளியின் நிகழ்வு கோணத்தை மாற்றி விலகலை அளவிடுவோம் பின்னர் நிகழ்வு கோணத்தின் செயல்பாடாக விலகலைத் திட்டமிட்டு ஒரு வளைவைப் பெறுவோம் இது போன்ற ஒரு வளைவைப் பெறுவோம் வெவ்வேறு நிகழ்வு கோணத்தில் இந்த வித்தியாசமான விலகலைப் போன்ற ஒரு வளைவைப் பெறுவோம் இது போன்ற ஒரு வளைவைப் பெறுவோம் இந்த சோதனையின் நோக்கம் என்ன அடிப்படையில் இந்த சோதனையிலிருந்து நாம் குறைந்தபட்ச விலகலின் கோணத்தைக் கண்டுபிடிக்கலாம் பின்னர் நாம் ப்ரிஸத்தின் கோணத்தைக் கணக்கிடலாம் மேலும் ப்ரிஸத்தின் பொருளின் ஒளிவிலகல் குறியீட்டை நாம் தீர்மானிக்க முடியும் முதலில் வெவ்வேறு நிகழ்வு கோணத்தில் விலகலைப் பெறுவதற்கான பரிசோதனையை நாம் செய்ய வேண்டும் இந்த வெவ்வேறு அளவுருக்கள் இந்த வளைவிலிருந்து நாம் கண்டுபிடிப்போம் எனவே வெளிப்படையாக இந்த விலகல் இந்த கட்டத்தில் குறைந்தபட்சம் இருப்பதை நீங்கள் காணலாம் இந்த தொடர்புடைய கோணம் இங்கே தீட்டா நான் 0 நான் எழுதியுள்ளேன் இந்த சம்பவ கோணத்திற்கு இதுதான் இது குறைந்தபட்ச விலகல் ஆகும் இப்போது நீங்கள் கோணத்தை அதிகரித்தால் விலகல் அதிகரித்துள்ளது விலகல் அதிகரிக்கிறது நீங்கள் கோணத்தைக் குறைத்தால் விலகல் அதிகரிக்கும் இப்போது இப்போது குறிப்பிட்ட அலைநீளத்திற்கான இந்த ப்ரிஸத்திற்கான குறைந்தபட்ச விலகலை நீங்கள் அறிவீர்கள் இந்த உறவைப் பயன்படுத்தி தீட்டா i 0 இல் நீங்கள் டெல்டா மீக்கு சமமான குறைந்தபட்ச விலகலைப் பெறுகிறீர்கள் அதாவது குறைந்தபட்ச விலகல் மற்றும் பிரிஸின் கோணம் 2 ஆல் வகுக்கப்படுகிறது தீட்டா ஐ 0 உங்களுக்குத் தெரியும் டெல்டா உங்களுக்குத் தெரியும் நீங்கள் ப்ரிஸத்தின் கோணத்தைக் கண்டுபிடிக்கலாம் ப்ரிஸத்தின் கோணம் மற்றும் குறைந்தபட்ச விலகல் உங்களுக்குத் தெரிந்தால் இந்த ஒளிவிலகல் குறியீட்டை இந்த சூத்திரத்தைப் பயன்படுத்துவதிலிருந்து நீங்கள் கணக்கிடலாம் ஏற்கனவே நாம் பரிசோதனையைச் செய்துள்ளோம் ப்ரிஸத்தின் கோணத்தை எவ்வாறு அளவிடுவது குறைந்தபட்ச விலகலை எவ்வாறு அளவிடுவது என்பது இந்த முறையைப் பயன்படுத்தாமல் இந்த பிரிஸின் கோணத்தை தனித்தனியாக ஒருவர் பிரிஸத்தின் கோணத்தையும் கண்டுபிடிக்க முடியும் இந்த வளைவிலிருந்து குறைந்தபட்ச விலகல் மற்றும் பொருளின் ஒளிவிலகல் குறியீட்டைக் கணக்கிடுங்கள் பரிசோதனையைச் செய்வோம் பரிசோதனையைச் செய்வோம் நேரடி கதிர்களுக்கான முதல் வாசிப்பு சரி நேரடி கதிர்களுக்கு வாசிப்பது இதன் பொருள்

இது கோலிமேட்டர் இது தொலைநோக்கி இந்த அமைப்பானது ஏற்கனவே சோதனை செய்யும் நிலையில் உள்ளது அதாவது ஸ்கஸ்டரின் முறையைப் பயன்படுத்துதல் முப்பட்டக கண்ணாடியை பயன்படுத்தி எந்தவொரு பரிசோதனையையும் தொடங்குவதற்கு முன் இணையான கதிர்கள் சமன் செய்வதற்கும் பின்னர் இணையான கதிர்கள் தேவைப்படுவதற்கும் நாங்கள் அதை அமைத்துள்ளோம் அது முடிந்துவிட்டது நாங்கள் உங்களுக்குக் காட்டியதை எப்படி செய்வது நாங்கள் அதை மீண்டும் செய்ய மாட்டோம் என்று விளக்கினார் எனவே இப்போது நேரடி கதிர்களை வாசிப்பது சரியான பொருள் இதுதான் ஆதாரம் மற்றும் இதுதான் பிளவு இங்கே பிளவு மூலமானது இங்கே உள்ளது கோலிமேட்டரில் இருந்து இணையான கதிர்கள் வந்து தொலைநோக்கி மீது நேரடியாக விழுகின்றன இப்போது நான் நேராக குறுக்கு கம்பியை அமைப்பேன் இது தொலைநோக்கியின் நேரடி நிலை அங்கு பிளவு படம் குறுக்கு கம்பியுடன் ஒத்துப்போகிறது நான் குறுக்கு கம்பியை இந்த வழியில் வைத்திருக்கிறேன் அது உண்மையில் குறுக்கு வழியில் இல்லை இது மற்றும் இந்த நிறமாலை கோடுகள் இது போன்றவை நிறமாலை கோடுகள் இது போன்றவை எனவே இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் எங்களிடம் 2 வெர்னியர் வெர்னியர் 1 மற்றும் வெர்னியர் 2 இப்போது நான் வெர்னியர் 1 இலிருந்து வாசிப்பதை எடுத்துக்கொள்வேன் முக்கிய அளவிலான வாசிப்பு வாசிப்பை எவ்வாறு எடுத்துக்கொள்வது என்பதை நான் விளக்கினேன் பின்னர் வெர்னியர் அளவிலான வாசிப்பு சரியாக இருந்தது பின்னர் மொத்தம் நாங்கள் பூஜ்ஜியம் அல்லது ஒன்றை வெர்னியர் 1 இதேபோல் நான் வெர்னியர் 2 இலிருந்து வாசிப்பை எடுத்துக்கொள்வேன் இப்போதே இந்த வாசிப்பு நான் உங்களுக்குக் காட்டலாம் அல்லது உங்களுக்கு சொல்ல முடியும் நான் கவனமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் தொந்தரவு ஏனென்றால் என் உடல் தொட்டது உண்மையில் ஒருவர் அதைக் கட்டுப்படுத்த வேண்டும் ஒருவர் அதைக் கட்டுப்படுத்த வேண்டும் ஒருவர் அதைக் கட்டிக்கொள்ள வேண்டும் பின்னர் நான் இந்த நேர்த்தியான குறுக்கு கம்பியைப் பயன்படுத்துவேன் ஆனால் எப்படியாவது அது வேலை செய்யவில்லை எனக்குப் புரியும் சிலவற்றைப் பெறுங்கள் நான் தொந்தரவு செய்ய வேண்டும் ஆம் இப்போது நான் இந்த நிலையில் அமைத்தேன் பின்னர் நான் இறுக்கினேன் நான் தொலைநோக்கியைக் கட்டிக்கொண்டேன் என்னால் சுழற்ற முடியாது இந்த நேர்த்தியான திருகு பயன்படுத்தி நான் சுழற்ற முடியும் ஆனால் இன்னும் அது சரியாக வேலை செய்யவில்லை நான் கொஞ்சம் தொந்தரவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆம் இப்போது அது வேலை செய்கிறது என்று நான் நினைக்கிறேன் முதலில் நாம் நேரடி கதிர்களுக்கு வாசிப்பை எடுக்க வேண்டும் ஸ்பெக்ட்ரோமீட்டர்களைப் பார்ப்போம் இந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர் இணையான கதிர்களுக்கு எவ்வாறு இணையான கதிர்களைப் பெறுவது அதை எவ்வாறு சமன் செய்வது என்று அமைக்கப்பட்டுள்ளது நாங்கள் ஏற்கனவே சந்தித்திருப்பது அதை மீண்டும் செய்யாது எனவே இப்போது முதலில் நேரடி வாசிப்புக்கு இதை அமைக்க வேண்டும் இதை நாம் கொண்டு வர வேண்டும் இந்த தொலைநோக்கியை கோலிமேட்டருக்கு இணையாக கோலிமேட்டருக்கு இணையாக ஆம் கொண்டு வர வேண்டும் தோராயமாக நான் இந்த குறுக்கு கம்பியை நிறமாலை கோடுகளுக்கு அமைத்துள்ளேன் எனவே இப்போது நான் இந்த தொலைநோக்கியை அடைப்பேன் என்னால் அதை சுழற்ற முடியாது நன்றாக திருகு பயன்படுத்தி மட்டுமே நான் அதை சரியாக சுழற்ற முடியும் நன்றாக திருகு பயன்படுத்தி மட்டுமே நான் அதை சுழற்ற முடியும் ஸ்பெக்ட்ரோமீட்டர்களைப் பார்ப்போம் இந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர் இணையான கதிர்களுக்கு எவ்வாறு இணையான கதிர்களைப் பெறுவது அதை எவ்வாறு சமன் செய்வது என்று அமைக்கப்பட்டுள்ளது நாங்கள் ஏற்கனவே சந்தித்திருப்பது அதை மீண்டும் செய்யாது எனவே இப்போது முதலில் நேரடி வாசிப்புக்கு இதை அமைக்க வேண்டும் இதை நாம் கொண்டு வர வேண்டும் இந்த தொலைநோக்கியை கோலிமேட்டருக்கு இணையாக கோலிமேட்டருக்கு இணையாக ஆம் கொண்டு வர வேண்டும் தோராயமாக நான் இந்த குறுக்கு கம்பியை நிறமாலை கோடுகளுக்கு அமைத்துள்ளேன் எனவே இப்போது நான் இந்த தொலைநோக்கியை அடைப்பேன் என்னால் அதை சுழற்ற முடியாது நன்றாக திருகு பயன்படுத்தி மட்டுமே நான் அதை சரியாக சுழற்ற முடியும் நன்றாக திருகு பயன்படுத்தி மட்டுமே நான் அதை சுழற்ற முடியும் அதைச் சுற்றி நான் பார்க்கிறேன் 0 என்பது வெர்னியர் சந்திப்பதை 170 ஆகக் குறிக்கிறது அதாவது 350 ஐச் சுற்றிலும் இது 170 ஐச் சுற்றிலும் உள்ளது எனவே அது அதற்கு நெருக்கமாக இருக்கும் இப்போது நீங்கள் வாசிப்பு வித்தியாசத்தைக் காணலாம் இந்த இரண்டிற்கும் இடையில் 180 350 மற்றும் 170 அது சரியாக 350 இல்லை அது 347 பின்னர் சில வெர்னியர் மாறிலி ஒன்று கண்டுபிடிக்க வேண்டும் இது 170 ஆகும் 173 ஐ சுற்றி நான் நினைக்கிறேன் அல்லது குறுக்கு சோதனை செய்தபின் இது போன்றது ஏறக்குறைய 180 வித்தியாசமாக இருக்க வேண்டும் வெர்னியர் வாசிப்பை கவனமாக எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த பூதக்கண்ணாடியைப் பயன்படுத்தி ஒருவர் கவனமாகப் பார்க்க வேண்டும் ஒருவருக்கு நல்ல கண்கள் தேவை நான் அதை செய்யப் போவதில்லை என்பதைக் கண்டுபிடி வாசிப்பை எழுதுங்கள் வெர்னியர் 1 க்கான வெர்னியர் பிரதான அளவிலான வாசிப்பை எழுதுங்கள் பின்னர் வெர்னியர் அளவிலான வாசிப்பு மற்றும் வெர்னியர் மாறிலி 20 வினாடி நாம் முன்பு பயன்படுத்தும் அதே ஸ்பெக்ட்ரோமீட்டர் 20 வினாடிகள் இந்த மொத்த வாசிப்பு ஆர் 0 என்று எம் பிளஸ் வி எனவே இப்போது வெர்னியர் 2 ஐயும் எழுதுங்கள் இப்போது நாம் பொதுவாக 1 1 3 ஐ கவனிக்கிறோம் மீண்டும் நீங்கள் சரிசெய்து சரிசெய்து மேலும் துல்லியமாக செய்ய முயற்சித்து மீண்டும் வாசிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த வழியில் 3 முறை மற்றும் நாங்கள் வாசிப்பு எடுக்கிறோம் அதாவது நாம் அதிக அவதானிப்பை எடுக்கும் சோதனை பிழையை குறைப்பதாகும் ஒன்றின் வாசிப்பு எதுவாக இருந்தாலும் கவனிக்க வேண்டும் இந்த வழியில் தொலைநோக்கியின் நேரடி வாசிப்புக்காக தொலைநோக்கியின் நேரடி வாசிப்புக்கு அதாவது இந்த தொலைநோக்கி கோலிமேட்டருக்கு இணையாக உள்ளது கோலிமேட்டரிலிருந்து நேரடி ஒளி தொலைநோக்கி மீது விழுகிறது இந்த முறையை நாம் காணும் நேரடி கதிரில் தொலைநோக்கியின் நிலை என்ன என்பதைப் பார்க்கிறோம் ஒருவர் வெர்னியர் 1 க்கான சராசரி 0 ஐக் கணக்கிட வேண்டும் மற்றும் வெர்னியர் 2 க்கு R 0 ஐக் குறிக்க வேண்டும் இப்போது அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் அடுத்து நாம் தரவை எடுப்போம் நிகழ்வு கோணத்திற்கும் விலகலுக்கும் தரவை எடுத்துக்கொள்வோம் இது குறைந்தபட்ச விலகல் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அட்டவணை இங்கே நான் பல அவதானிப்புகளை எழுதியுள்ளேன் நான் அவதானித்த எண்ணிக்கையை எழுதியுள்ளேன் பின்னர் வெர்னியர் எண்கள் பின்னர் ஒளிவிலகல் கதிர்களுக்கு வாசித்தல் மீண்டும் இந்த பிரதான அளவிலான வாசிப்பு வெர்னியர் அளவிலான வாசிப்பு மொத்த வாசிப்பு நாங்கள் கவனிப்பு சரி 1 முதல் 3 அவதானிப்பு 3 அவதானிப்பு அல்லது நீங்கள் எடுக்க வேண்டிய குறைந்தது 2 அவதானிப்பை எடுத்துக்கொள்வோம் பின்னர் பயனற்ற கதிர்கள் 0 க்கு 1 ஐ வழங்கியுள்ளோம் பிரதிபலித்த கதிர்கள் பிரதிபலித்த கதிர்களுக்கான அடுத்த வாசிப்பு இங்கே முக்கிய அளவிலான வாசிப்பு வெர்னியர் அளவிலான வாசிப்பு இந்த 2 ஐ மொத்தம் 2 என்று பொருள் இவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு கோணத்தில் நிகழ்வு கோணத்தில் இருக்கும் இதற்காகவே ஒவ்வொரு அவதானிப்பும் ஒவ்வொரு சம்பவ கோணத்திற்கும் சரி கவனிப்புக்கு 1 இது அந்த கோணத்திற்கான ஒரு குறிப்பிட்ட சம்பவ கோணத்திற்கு அந்த கோணத்தில் தொலைநோக்கியை ஒளிவிலகல் கதிர்களில் அமைப்போம் வெர்னியர் I மற்றும் வெர்னியர் II க்கான வாசிப்பை எடுத்துக்கொள்வோம் பிரதிபலித்த கதிர்களில் தொலைநோக்கியை அமைத்தோம் வெர்னியர் I மற்றும் வெர்னியர் II க்கான வாசிப்பை எடுத்துக் கொள்கிறோம் இந்த விலகல் பின்னர் விலகல் என்பது ஒளிவிலகல் கதிர்கள் ஒளிவிலகல் கதிர்கள் 1 ஒளிவிலகல் கதிர்களின் நிலை 1 கழித்தல் நேரடி 0 என்பது ஒளிவிலகல் கதிர்கள் வெளிவரும் கதிர்கள் எதுவாக இருந்தாலும் நேரடி கதிர்களிடமிருந்து வரும் நேரடி கதிர்களின் நிலை அந்த கோணம் விலகல் மற்றும் சம்பவ கோணம் சம்பவம் கோணம் அதுதான் தீட்டா நான் அதாவது 180 மைனஸுக்கு சமமான தீட்டா 180 மைனஸ் இந்த 2 என்பது ஒளிவிலகல் கதிர்களின் ஒளிவிலகல் கதிர்களின் நிலை நேரடி கதிர்களின் நிலையை கழித்தல் எனவே இதன் பொருள் என்னவென்றால் இது நேரடி கதிர்களிலிருந்து நேரடி கதிர்களிலிருந்து என்ன ஒளிவிலகல் கதிர்களின் கோணம் என்ன இது நேரடி கதிர்களிடமிருந்து விலகல் என்பது பிரதிபலித்த கதிர்களின் கோணம் என்ன இது R 2 கழித்தல் R 0 180 இலிருந்து இங்கிருந்து 180 கோணத்திலிருந்து இந்த கோணத்தில் காணலாம்

இங்கே நீங்கள் காணலாம் இது நேரடி கதிர்கள் இது நேரடி கதிர்கள் இது R 0 வாசிப்பு நாம் எடுத்த R 0 என்று நேரடி கதிர்கள் இப்போது இதுதான் இது ஒளிவிலகல் கதிர்கள் எனவே இப்போது நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் இந்த வாசிப்பு R 1 R 1 கழித்தல் R 0 இது டெல்டா மற்றும் பிரதிபலித்த கதிர்களின் வாசிப்பு R 2 ஆகும் இது பிரதிபலித்த கதிர்கள் R 2 ஆகும் எனவே இப்போது ஒரு R 0 ஐ இயக்கு 2 கழித்தல் ஆர் 0 இந்த கோணம் இந்த கோணம் எனவே இப்போது இது சாதாரணமானது தீட்டா நான் தீட்டா நான் சம்பவம் கோணம் ஒளிவிலகல் கோணமும் தீட்டா i இந்த கோணம் 2 தீட்டா i மற்றும் இந்த கோணம் இங்கே நான் பை ஆர் 2 மைனஸ் ஆர் 0 இந்த கோணத்தை இந்த நேர் கோட்டில் இந்த கோணத்தில் எழுதியுள்ளேன் இது மொத்த கோணம் 180 180 மைனஸ் இந்த பை என்றால் ஆர் 2 மைனஸ் ஆர் 0 சமமாக இருக்கும் 2 தீட்டா நான் தீட்டா நான் 180 மைனஸாக இருப்பேன் இந்த ஆர் 2 மைனஸ் ஆர் 0 ஐ 2 ஆல் வகுக்கிறேன் அதுதான் இங்கே நான் எழுதியுள்ளேன் அதுதான் இங்கே தீட்டாவை நான் 180 மைனஸ் ஆர் 2 மைனஸ் ஆர் 0 வகுக்க 2 க்கு சமமாக எழுதியுள்ளோம் ஒளிவிலகல் கதிர்கள் பிரதிபலித்த கதிர்களுக்கு நாம் வாசிப்பை எடுக்க வேண்டும் சம்பவ கோணத்திற்கு ஒரு குறிப்பிட்ட விலகலை நாம் பெறலாம் பின்னர் சராசரி விலகலைக் கண்டுபிடித்து தீட்டா ஐ அர்த்தப்படுத்துவேன் ஒவ்வொன்றிற்கும் நீங்கள் பெறுவீர்கள் என்று நான் நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட கோணத்திற்கு இது கோணம் சரி இது கோணம் மற்றும் விலகல் என்ன ஆம் என்பதிலிருந்து இது சராசரி விலகல் ஆகும் இது சராசரி தீட்டா நான் பின்னர் இது ப்ரிஸத்தை சுழற்றுவதை சிறிது மாற்றுவேன் ப்ரிஸத்தின் இரண்டாவது நிலை கோணத்திற்கு இதைப் பெறுவேன் ப்ரிஸத்தின் அடுத்த நிகழ்வு கோணத்திற்கு இரண்டாவது நான் இரண்டாவது அவதானிப்பை எடுப்பேன் மீண்டும் வெர்னியர் I மற்றும் வெர்னியர் II வாசிப்புக்கு பிரதிபலிக்கக்கூடிய கதிர்கள் மற்றும் ஒளிவிலகல் கதிர்கள் ஆகியவற்றை நான் எடுக்க வேண்டும் அந்த வகையில் இந்த 5 6 7 ப்ரிஸத்தின் வெவ்வேறு நிலைக்கான அவதானிப்பைத் தொடருவோம்